அழுத்தம் அளவிடுவது பற்றிய அடுத்த விவாதத்திற்கு தங்களை மீண்டும் வரவேற்கிறேன் நான் முன்பே கூறியது போல் தயாரிப்பு முறையை உள்ள மூன்று முக்கிய அளவுகள் ஒன்றான வெப்ப நிலையைப் பற்றி முன்பே சொன்னேன் அடுத்ததாக அழுத்தம் பற்றி பார்ப்போம் அழுத்தம் ஒரு மிக முக்கியமான அளவுருவாகும் ஒரு பொருளின் தயாரிப்பு முறையில் செயல்திறன் ஆனது அழுத்தம் மற்றும் அழுத்தத்திற்கான அளவீடுகளை பொறுத்து பெரிதும் மாறுபடும் உதாரணமாக இன்று நாம் நிறைய அயற்பண்படைய பொருட்களை உருவாக்க முயற்சிக்கிறோம் இந்த அயற்பண்படைய பொருட்களின் பண்புகளின் ஆல் இவை இயந்திரத்தில் மெஷின் செய்வது மிகவும் கடினம் எனவே நீங்கள் இந்தப் பொருட்களை மிஷின் செய்ய விரும்பினால் அல்லது அவ்வாறு மெஷின் செய்யும்போது அதில் அளவுகளை எடுக்க முயற்சி செய்தீர்களானால் உங்களுக்கு அழுத்தத்தின் பண்புகள் புரிந்து இருக்க வேண்டும் எனவே இந்த விரிவுரையில் அழுத்தம் அளவீடுகள் மேனோமீட்டர்கள் வகைகள் டிரான்ஸ்யூசர் வகைகள் கேஜ் வகைகள் வெற்றிடத்தின் அளவீடு ஆகியவற்றைப் பற்றி பார்ப்போம் திரவ ஓட்ட அளவீடுகள் மற்றும் குழாய்கள் துளைகள் வழியான நீரோட்டம் மற்றும் ரோட்டாமீட்டர் டர்பைன் மீட்டர் இறுதியாக திரவத்தின் வேகம் அளவீடுகள் ஆகியவற்றைப் பற்றியும் பார்ப்போம் அழுத்தம் அளவீட்டு அழுத்தம் என்பது ஒரு பொருளின் மீது பொதுவாக ஒரு திரவம் அல்லது ஒரு அலகு பரப்பளவு செலுத்தும் சக்தி ஆகும் அழுத்தத்தை அளவிடும் சாதனங்கள் பொதுவாக ஒரு வேறுபட்ட அழுத்தத்தை எதிர்க்கின்றன எடுத்துக்காட்டாக கேஜ் அழுத்தம் நாம் கேஜ் அழுத்தம் என்றால் என்ன என்று பின்னர்பார்ப்போம் அழுத்தம் என்பது ஒரு யூனிட் பரப்பளவில் செலுத்தப்படுகிற சக்தி ஆகும் வரையறுக்கப்படுகிறது இந்த அழுத்தம் திரவ வாயு அல்லது திடப்பொருள் இருக்கலாம் இதுவே அழுத்தத்தின் வரையறை அழுத்தம் என்பது ஒரு யூனிட் பகுதிக்கு செயல்படும் சக்தியைத் தவிர வேறில்லை பின்வரும் காரணங்களால் அழுத்தத்தின் அளவீட்டு முக்கிய அம்சமாகிறது 1 இது அமைப்பை விவரிக்கும் ஒரு அளவு இது ஒரு குறிப்பிடத்தக்க செயல்முறை அளவுருவாகும் பல சமயங்களில் அழுத்த வேறுபாடு திரவத்தின் ஓட்ட விகிதத்தை அளவிடுவதற்கானவழிமுறையாகப் பயன்படுத்தப்படுகிறது பின்வரும் நான்கு அடிப்படை திறன்கள் அழுத்தம் அளவீட்டில் பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று கேஜ் அழுத்தம் மொத்த அழுத்தம் வேறுபட்ட அழுத்தம் மற்றும் முழுமையான அழுத்தம் கேஜ் அழுத்தம் என்பது உள்ளூர் வளிமண்டல அழுத்தத்திற்கு மேலே அளவிடப்படுவது ஆகும் உதாரணமாக நீங்கள் ஒரு அழுத்தம் அளவிட வேண்டிய விட வேண்டிய இடத்தில் கருவியை வைக்கவும் பின்னர் நீங்கள் அழுத்தத்தை அளவிட முயற்சிக்கிறீர்கள் எனவே அது சாதாரண வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமாக உள்ளது மொத்த முழுமையான அழுத்தம் வளிமண்டல அழுத்தம் கேஜ் அழுத்தம் வேறுபட்ட அழுத்தம் என்பது இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் அளவிடப்படும் அழுத்தத்தின் வேறுபாடு ஒரு வெற்றிட அழுத்தம் என்பது பின்வரும் தொடர்பால் வரையறுக்கப்படுகிறது வெற்றிட அழுத்தம் வளிமண்டல அழுத்தம் முழுமையான அழுத்தம் முழுமையான அழுத்தம் என்பது மொத்த வெற்றிட அழுத்தத்திற்கு மேல் அல்லது பூஜ்ஜிய முழுமையான அழுத்தத்தை விட அதிகமாக இருப்பது ஆகும் பூஜ்ஜியம் முழுமையான அழுத்தம் மொத்த அழுத்தத்தின் பற்றாக்குறையை குறிக்கிறது இது முழுமையான அழுத்தத்தைத் தவிர வேறில்லை இதை வரைபடத்தில் வைப்போம் இது ஒரு சரியான வெற்றிட அழுத்தம் இது ஒரு அமைப்பு அழுத்தம் நான் இதை A என எழுதுகிறேன் பின்னர் இதை B என எழுதுவேன் அதாவது A என்பது ஒரு நிலையான வளிமண்டல அழுத்தம் மற்றும் B ஒரு சாதாரண வளிமண்டல அழுத்தம் ஆகும் இது ஒரு பொருளின் முழுமையான அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது முழுமையான குறிப்பு அழுத்தம் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு அந்தப் பொருளின் கேஜ் அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு பொருளின் அழுத்தம் பொருளின் முழுமையான அழுத்தம் முழுமையான குறிப்பு அழுத்தம் இதன் மதிப்பு 101 325 KPa abs அல்லது இதை 760 மில்லிமீட்டர் Hg abs என்று அழைக்கலாம் எனவே முந்தைய விஷயத்தில் நாம் என்ன விளக்கினோம் 4 வகை அழுத்தங்கள் அவை 4 கேஜ் அழுத்தம் மொத்த அழுத்தம் வேறுபட்ட அழுத்தம் மற்றும் முழுமையான அழுத்தம் கேஜ்அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும் மொத்த அழுத்தம் வளிமண்டலம் மற்றும் கேஜ் அழுத்தத்தின் கூடுதல் ஆகும் வேறுபட்ட அழுத்தம் வளிமண்டல அழுத்தம் முழுமையான அழுத்தம் முழுமையான அழுத்தம் என்றால் என்ன மொத்த வெற்றிட அல்லது பூஜ்ஜிய முழுமையான அழுத்தத்திற்கு மேல் அளக்கப்படுவது முழுமையான அழுத்தம் பூஜ்ஜிய முழுமையான அழுத்தம் என்பது அழுத்தம் இல்லாமையை குறிக்கிறது இதைத்தான் நாங்கள் வரைபடம் மூலம் விளக்கி உள்ளோம் எனவே அழுத்தத்தை அளவிட அழுத்தத்தை அளவிடுவதற்கான மிகவும் பழமையான சாதனம் ஒரு மனோமீட்டர் ஆகும் மனோமீட்டர்கள் சில நேரங்களில் அழுத்தம் அளவீட்டுக்கான முதன்மை அளவிடும் சாதனங்களாக பயன்படுத்தப்படுகின்றன புவியீர்ப்பு காரணமாகவும் திரவத்தின் சுருக்கத்தன்மை கேபிலரி விளைவுகள் காரணமாக ஏற்படும் விலகல்களை ஈடுசெய்து முதன்மை அளவீடுகள்துல்லியமாக கிடைப்பதற்கும் இது மிகவும் அவசியமாகும் அடுத்தது ஒரு மனோமீட்டரில் நிரப்பப்பட்ட திரவத்தின் விரிவாக்கம் அவற்றின் அடர்த்தியை பாதிக்கிறது மற்றும் அளவுகளை காட்டும் பகுதியின் வெப்ப விரிவாக்கத்தினால் இதன் துல்லியமும் பாதிக்கப்படுகிறது எனவே இந்த புள்ளியை ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ள வேண்டும் மனோமீட்டர்களின் முக்கிய தீமைகள் 1 இதில் நிரப்பும் திரவங்கள் அதிக வெற்றிடம் அல்லது வெப்பநிலையில் ஆவியாகலாம் 2 பாதரசம் ஆவியாகத் தொடங்கும் போது பாதரசத்தின் நச்சுத்தன்மை மிகவும் முக்கியமானது 3 திரவத்தின் வெப்ப விரிவாக்கம் மற்றும் குறைந்த அழுத்தத்தில் திரவத்தின் ஆவியாதல் மற்றும் உயர் வெப்பநிலை நிலை இவையே மனோமீட்டரைப் பயன்படுத்துவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் மிக முக்கியமான காரணிகள் ஆகும் எனவே இது ஒரு பொதுவான தொழில்துறை யு டியூப் மனோமீட்டர் இங்கு அழுத்தம்1 உள்ளது பின்னர் இங்கு அழுத்தம்2 பயன்படுத்தப்படுகிறது எனவே இங்கே கொள்கலன் அல்லது குழாயின் குறுக்குவெட்டின் பரப்பளவு A1 எனவும் மற்றொரு குறுக்கு வெட்டு பரப்பளவு A2 ஆகும் எனவே இதில் A1 சிறியது மற்றும் A2 பெரியது P1 மற்றும் P2 என்பது அழுத்தங்கள் இது இங்குள்ள மட்டத்திலிருந்து உள்ள தொலைவு இது இங்குள்ள மட்டத்திலிருந்து உள்ள தொலைவு இந்த இரண்டு நிலைகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடு H ஆகும் இதற்கு இடைப்பட்ட ஒரு நிலை 0 நிலை என அழைக்கப்படும் இது 0 நிலைக்கும் இதன் அடிப்பகுதிக்கும் உள்ள வேறுபாடு ஆகும் எனவே இதை 1 வது சிலிண்டர் என்று அழைக்கிறேன் மேலும் இதை 2 வது சிலிண்டருடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அழைப்பேன் H என்பது ஹெட் 1 வது சிலிண்டர் மற்றும் 2 வது சிலிண்டருக்கு இடையில் உள்ள திரவ நிலையில் வித்தியாசம் 1 வது சிலிண்டரில் பாதரச அளவு செல்லும் புள்ளிக்கு D என்று பெயரிடுவோம் இங்கே பாதரச நிலை புள்ளி C க்கு செல்கிறது எனவே இங்கே C மற்றும் D இடையே கவனிக்க வேண்டிய 3 புள்ளிகள் உள்ளன ஒன்று C இருக்கும் நிலை C மற்றும் Dக்கு இடையே உள்ள வேறுபாடு H என்று அழைக்கப்படுகிறது C க்கும் 0 நிலைக்கும் உள்ள வேறுபாடு இதை d என அழைக்கிறோம் 0 நிலைக்கும் D க்கும் இடையிலான வேறுபாடு H என அழைக்கப்படுகிறது எனவே கவனிக்க வேண்டிய முக்கியமான புள்ளிகள் H d மற்றும் h இதற்கு இடையில் 0 நிலை எனப்படும் ஒரு புள்ளி உள்ளது தொழில்சாலைகளில் உயர் அழுத்தத்தை அளவிட பயன்படுத்தப்படும் மேம்பட்ட யு டியூப் மனோமீட்டர் களில் இதுவும் ஒன்றாகும் இந்த வகை மனோமீட்டர் 2 நீள குழாய்களை கொண்டுள்ளது பெரும்பாலும் இது எஃகு மூலம் தயாரிக்கப்படுகிறது அங்கு ஒரு நீள குழாய் மற்றொன்றை விட மிகப் பெரிய விட்டம் கொண்டது இதைத்தான் நாங்கள் இங்கு விளக்கியுள்ளோம் இது தொழில்துறை வகை மனோமீட்டர் இது இன்றும் பயன்படுத்தப்படுகிறது A1 குறுக்கு வெட்டு பரப்பை கொண்ட குறுகிய நீள குழாய் P1 என்ற உயர் அழுத்தத்தையும் A2 குறுக்கு வெட்டு பரப்பை கொண்ட குறுகிய நீள குழாய் P2 என்ற குறைந்த அழுத்தத்தையும் கொண்டுள்ளது நீங்கள் மீண்டும் வரைபடத்திற்கு சென்று பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் H h d இதற்கு இடையில் 0 நிலை வருகிறது குறுகிய நீள குழாயிலிருந்து அகன்ற நீள குழாய்க்கு இடம் பெயர்ந்த திரவத்தின் கன அளவு சமமாக இருக்கும் எனவே குறுகிய நீள குழாயிலிருந்து அகன்ற நீள குழாய்க்கு இடம் பெயர்ந்த திரவத்தின் கன அளவு சமமாக இருக்கும் எனவே h ஐக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் இப்போது இந்த h ஐ மீண்டும் சமன்பாடு 1 இல் பிரதி இட நமக்கு கிடைப்பது h ஆகும் எனவே இப்போது நீங்கள் d ஐ கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் d என்றால் என்ன நாம் முந்தைய வரைபடத்திற்கு சென்று பார்த்தால் d என்பது சிலிண்டர் அல்ல நீள குழாய் 2 ல் 0 நிலைக்கு மேல் பாதரசம் நிற்கும் உயரம் ஆகும் இப்பொழுது நாம் நான் d ஐ கண்டுபிடிக்கலாம் இந்த வகை மனோமீட்டரில் ஒரு குறுகிய குழாய் நேரடியாக ஒரு பரந்த குழாயில் செருகப்படுகிறது எனவே இது இரண்டாவது வகையாகும் இதன் மூலம் நாம் d கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் இப்பொழுது சிஸ்டர்ன் மனோமீட்டர் எனப்படும் மற்றொரு தொழில்துறை யு டியூப் மனோமீட்டரைத் பார்ப்போம் எனவே கிட்டத்தட்ட அதே காரியத்தை இங்கே செய்ய முடியும் எனவே இங்கே நாம் செய்வது என்னவென்றால் ஒரு சிலிண்டரை அதை திரவத்தால் நிரப்புகிறோம் பின்னர் இங்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது பின்னர் மிகச் சிறிய குறுக்கு வெட்டுபரப்பு கொண்ட ஒரு குழாயைச் செருகுவோம் அது P2 A2 P1 A1 0 level மற்றும் d ஆகும் இது h மற்றும் இதை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்கலாம் எனவே இந்த வகை மனோமீட்டரில் ஒரு குறுகிய குழாய் நேரடியாக பரந்த குழாய்க்குள் செருகப்படுகிறது இது ஒரு சிஸ்டெர்ன்ஸ் மனோமீட்டர் எனவே இது அழுத்தத்தை அளவிட பயன்படும் ஒரு தொழில்துறை வகை மனோமீட்டர் ஆகும் அடுத்தது சாய்ந்த குழாய் மனோமீட்டர் என்றும் அழைக்கப்படலாம் சாய்ந்த குழாய் மனோமீட்டர் இரண்டு குறுகிய நீள குழாய்களை கொண்டுள்ளது இதில் ஒன்று கிடைமட்டத்திற்கு ஒரு கோணத்தில் சாய்ந்துள்ள குறுகிய கண்ணாடிக் குழாய் ஆகும் மற்றொன்று சிஸ்டர்ன் கண்ணாடிக் குழாய் ஆகும் இது ஒரு பரந்த குறுக்கு வெட்டு பகுதியைக் கொண்டுள்ளது இப்போது இந்த θ term ஐ அதில் சேர்த்துள்ளோம்

இது ஒரு சாய்ந்த குழாய் வகை மனோமீட்டர் ஆகும் இதில் 0 கோடு உள்ளது இது பூஜ்ஜிய நிலை h d என அழைக்கப்படுகிறது இங்கே ஒரு அளவுகோல் உள்ளது இதுவும் குழாயில் சாய்வு கோணத்தில் வைக்கப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் d என்ன என்பதைக் கண்டுபிடிக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அடுத்தது வட்ட சமநிலை ஒரு வளைய இருப்பு ஒரு இயந்திர இடப்பெயர்ச்சிக்கு சொந்தமானது அழுத்தம் அளவிடும் சாதனம் ரிங் பேலன்ஸ் டிஃபரென்ஷியல் மனோமீட்டர் இது ரிங் பேலன்ஸ் யூ டியூப் மனோமீட்டர் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு குழாயை வட்ட வடிவ வளையமாக செய்யப்பட்டது இது ஒரு பகிர்வு மூலம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது வட்ட வடிவ வளையத்தின் கீழ் பகுதியும் சீல் செய்யும் திரவத்தால் நிரப்பப்படுகிறது கத்தி விளிம்பில் வட்ட வடிவ வளையம் சமப்படுத்தப்படுகிறது மற்றும் அது மையமாக இருப்பதால் இதை சுழற்றுவது எளிது அழுத்தத்தின் வேறுபாட்டை ஈடுசெய்ய ஒரு நிறை வட்ட வடிவ வளையத்தின் கீழ் பகுதியில் இணைக்கப்பட்டுள்ளது P1 மற்றும் P2 முறையே உயர் மற்றும் குறைந்த அழுத்தங்களைக் குறிக்கின்றன இதன் திருப்பு திறன் இந்த சமன்பாட்டின் மூலம் வழங்கப்படு வழங்கப்படுகிறது எனவே இங்கே P1 P2 என்பது வேறுபட்ட அழுத்தம் A என்பது வட்ட வடிவ வளையத்தின் குறுக்குவெட்டு பகுதி மற்றும் r என்பது வட்ட வடிவ வளையத்தின் சராசரி ஆரம் இதை எதிர்க்கும் திறன் இந்தத் திருப்பு திறன் Tm சமமாக இருக்கும் அடுத்த வகை மனோமீட்டர் தலைகீழ் வகை மனோமீட்டர் ஆகும் இப்பொழுது தலைகீழ் பெல் வகை மனோமீட்டரின் படத்தை வரைகிறேன் இதுவே P2 இது உயர் அழுத்தம் P1 இதில் ஒரு திரவம் நிரப்பப்பட்ட சீல் செய்யப்பட்டு உள்ளது இது ஒரு சுட்டிக்காட்டி அளவுகோல் அல்லது ஒரு சுட்டிக்காட்டி சரி இது தலைகீழ் மணி இது ஒரு தலைகீழ் மணி இப்படித்தான் தலைகீழ் பெல் மனோமீட்டர் இருக்கும் இனி இதன் விளக்கத்தைப் பார்ப்போம் தலைகீழ் மனோமீட்டர் என்பது மற்றும் ஓர் அழுத்தத்தை அளவிடும் இயந்திர இடப்பெயர்வு வகையைச் சேர்ந்த சாதனம் ஆகும் இதன் பெயருக்கு ஏற்றவாறு இதில் அடைக்கப்பட்ட திரவத்துக்குள் ஒரு மணி தலைகீழான நிலையில் மூழ்கியுள்ளது இந்த தலைகீழ் மணி செங்குத்து நிலையில் நகர்கிறது ஏனெனில் மணியின் உட்புறத்திற்கும் வெளிப்புற மேற்பரப்பிற்கும் இடையிலான வேறுபட்ட அழுத்தமே ஆகும் இந்த வகை மானோமீட்டர் தலைகீழ் மணியின் பக்கத்தில் உள்ள அழுத்தத்திற்கு ஏற்றவாறு முழுமையான நேர்மறை எதிர்மறை மற்றும் வேறுபட்ட அழுத்தங்களை அளவிட வல்லது இது மிகவும் முக்கியமானது இதில் பல விஷயங்களை அளவிட முடியும் தலைகீழ் மணியின் பக்கத்தில் உள்ள அழுத்தத்திற்கு ஏற்றவாறு முழுமையான நேர்மறை எதிர்மறை மற்றும் வேறுபட்ட அழுத்தங்களை அளவிட வல்லது மணியின் செங்குத்து இயக்கத்தின் மூலம் பாயின்டர் நகர்ந்து அளவுகளை காட்டுகிறது பெல்லின் மேல்நோக்கிய இயக்கம் Fb ஆனது spring இயக்கமான Fb ஐ எதிர்த்து சமப்படுத்தப்படுகிறது மேலும் Fb எதுவாக இருந்தாலும் இது Fs ஆகும் அதாவது பெல்லின் மேல்நோக்கிய இயக்கம் Fb ஆனது spring இயக்கமான Fs ஐஎதிர்த்து சமப்படுத்தப்படுகிறது

இது அழுத்தத்தை அளவிட பயன்படும் மற்றொரு வகை மனோமீட்டர் ஆகும் ஆனால் மிக அதிகம் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது முழுமையான நேர்மறை எதிர்மறை மற்றும் வேறுபட்ட அழுத்தங்கள் அளவிடும் திறன் கொண்டது அடுத்து நாம் பார்க்க இருப்பது டிரான்ஸ்யூசர் டிரான்ஸ்யூசர்களைப் பற்றிய அடிப்படை விவரங்கள் இங்கு காண்போம் எலாஸ்டிக் டிரான்ஸ்யூசர் இதில் ஒரு டயாபிராம் உள்ளது இதில் ஒரு உதரவிதானம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உதரவிதான அட் அடுக்கப்பட்ட ஓர் அமைப்பு உள்ளது இதிலுள்ள பெலோஸ் இந்த எலாஸ்டிக் டிரான்ஸ்யூசர் ல் அழுத்தத்தை அளப்பதற்கு முக்கியமானது ஆகும் இதில் என்ன இருக்கிறது என்றால் ஒரு டயாபிராம் உள்ளது மற்றும் பல டயாபிராம் இணைந்துள்ளது மேலும் ஒரு பெல்லோஸ் உள்ளது எப்பொழுது அழுத்தம் ஏற்படுகிறதோ அப்பொழுது இவை திசை திருப்ப முயற்சிக்கிறது எனவே அழுத்தம் அளவீட்டுக்கு பயன்படுத்தப்படும் சில முக்கியமான எலாஸ்டிக் டிரான்ஸ்யூசர்களில் இது மிகவும் எளிய ஒன்றாகும் ஒரு மெல்லிய தட்டையான வட்ட தகடு அதன் இரு முனைகளும் பொருத்தப்பட்டுள்ளது அதாவது இந்த முனையும் பொருத்தப்பட்டுள்ளது இந்த இரண்டாவது முனையும் பொருத்தப்பட்டுள்ளது இந்த இரண்டு முனைகளும் பொருத்தப்பட்டுள்ளதால் அவை அழுத்தத்திற்கு ஏற்றவாறு விலகி திரும்ப முயற்சி செய்கிறது பிளாட் டயாபிராம் மூலம் பெறப்பட்ட விலகல் நேரியல் கட்டுப்பாடுகள் அல்லது stress ன் மூலம் வரையறுக்கப்படுகிறது இருப்பினும் நடைமுறை பயன்பாடுகளுக்கு சில மாற்றங்கள் தேவை இது எளிமை மற்றும் புரிதலுக்காக நாம் ஒன்றை வைத்துள்ளோம் பிளாட் டயாபிராம் மூலம் பெறப்பட்ட விலகல் நேர்கோட்டு கட்டுப்பாடுகளால் வரையறுக்கப்பட்டுள்ளது அழுத்தத்திற்கான நேரியல் கட்டுப்பாடுகள் இது இடப்பெயர்ச்சியாக இருக்கக்கூடும் இது அழுத்தமாக இருக்கலாம் நாம் இதன் நேர்கோட்டு தன்மையைக் பற்றி மட்டுமே கவனிக்க வேண்டும் நேர்கோட்டு கட்டுப்பாடுகள் அல்லது stress requirements ல் நேரியல் வரையறுக்கப்படுகிறது இருப்பினும் நடைமுறை பயன்பாடுகளுக்கு சில மாற்றங்கள் தேவை சில நேரங்களில் ஒரு இயந்திர இணைப்பு அமைப்பு அல்லது மின்சார இணைப்பு அமைப்பை கொண்டிருக்கும் இயந்திர இணைப்புகளுக்கு அழுத்தம் ஆனது ஸ்ப்ரிங் மூலம் கொடுப்பதை நீங்கள் காணலாம் அல்லது மின் இணைப்பு அமைப்பில் ஒரு டிரான்ஸ்யூசரை டயாபிராமின் மையத்தில் இணைக்க வேண்டும் இது மையத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இரண்டாம் நிலை டிரான்ஸ்யூசர் ஆகும் இது ஒரு உலோக வட்டு அல்லது கடினமான பொருள் மையத்திலும் இருபுறமும் ஒரு டயாபிராம் உடனும் இணைக்கப்பட்டுள்ளது இதற்கு விறைப்பு தன்மை கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே டிரான்ஸ்யூசரின் மையப் பகுதி உள்ளது இது ஒரு கடினமான மையப்பகுதி ஆகும் இந்த மையப் பகுதியிலிருந்து ஒரு இரண்டாம் நிலை டிரான்ஸ்யூசர் இணைந்து உள்ளது இதற்கு பூஜ்ஜிய கோட்பாடு அல்லது இடப்பெயர்ச்சி கோட்பாட்டை பயன்படுத்தலாம் இது இரு பக்கங்களையும் பராமரிக்க முயற்சிக்கிறது இதை இயக்க ஒரு உலோக வட்டு அல்லது வேறு ஏதேனும் கடினமான பொருள் மையத்தில் இருபுறமும் ஒரு டயாபிராம் உடனும் இணைக்கப்பட்டுள்ளது இந்த டயாபிராம் நைலான் பிளாஸ்டிக் தோல் பட்டு அல்லது ரப்பரால் செய்யப்பட்ட துணி போன்ற பலவகையான பொருட்களால் ஆனது அழுத்தத்தை அளவிடப் பயன்படும் இந்த வகை டிரான்ஸ்யூசரை ஸ்லாக் டயாபிராம் என்றும் அழைக்கப்படுகிறது நாங்கள் இங்கே P1 மற்றும் P2 என்ற வேறுபட்ட அழுத்தங்களைப் பயன்படுத்தினோம் இங்கே ஒரு துணி உள்ளது இது இரு முனைகளிலும் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் கடினமான பொருளால் ஆன மையப்பகுதி ன் மூலம் நீங்கள் அழுத்தத்தை அளவிட முயற்சிக்கிறீர்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட டயாபிராம் களை இணைப்பதன் மூலம் அழுத்தம் காப்ஸ்யூல் அல்லது உலோக காப்ஸ்யூல் உருவாக்கப்படலாம் நெளி டயாபிராம் ன் பயன்பாடு நேரியல் விலகலை அதிகரிக்கிறது மற்றும் stress ஐ குறைக்கிறது நாங்கள் இப்போது நேர்கோட்டுத்தன்மையை அதிகரிக்க முயற்சிக்கிறோம் எனவே இது ஒரு அழுத்தம் காப்ஸ்யூல் இது உலோக பெல்லோ முந்தைய வரைபடத்தில் நாம் கண்டதை போலவே ஒரு கடினமான மையப் பகுதியையும் இங்கே காணலாம் இங்கே ஒரு நெளி டயாபிராம் உள்ளது அது அதிக விறைப்புத் தன்மையை கொடுக்கிறது எனவே நெளி உதரவிதானத்தின் பயன்பாடு நேரியல் விலகலை அதிகரிக்கிறது மற்றும் அழுத்தங்களைக் குறைக்கிறது உலோக காப்ஸ்யூலில் இயக்கம் அதிகமாக இல்லாத வரை விலகல் மற்றும் அழுத்தத்திற்கு இடையிலான உறவு நேர்கோட்டுடன் இருக்கும் இது அழுத்தம் காப்ஸ்யூல் அல்லது இது உலோகம் என்று அழைக்கப்படுகிறது மெட்டாலிக் காப்ஸ்யூலில் நாம் இந்த மெட்டாலிக் பெல்லோக்களை ஒரு அழுத்த உணர்தலாகப் பயன்படுத்தலாம் எனவே இவை உலோகத் பெல்லோக்கள் இங்கே நெளி டயாபிராம் உள்ளன இது இங்கே மையமாக வைக்கப்பட்டுள்ளதை இங்கே காணலாம் பின்னர் இது ஒரு இடப்பெயர்ச்சி Δyo மற்றும் அழுத்தம் வேறுபாடு P1 P2 ஆகும் உலோகத் பெல்லோக்கள் அழுத்தம் உணர்திறன் கூறுகளாகப் பயன்படுத்தப்படலாம் ஒரு மெல்லிய வால்வு குழாய் ஆனது ஹைட்ராலிக் பிரசை பயன்படுத்தி ஒரு நெளி டயாபிராம் ஆக மாற்றப்பட்டு அது இருபுறமும் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதைக் கண்டுபிடித்து அளவிடலாம் இவை அழுத்தம் வேறுபாட்டை அளவிடப் பயன்படும் எலாஸ்டிக் டிரான்ஸ்யூசர் கள் ஆகும் அளவிடப்பட வேண்டிய அழுத்தம் அல்லது வேறுபட்ட அழுத்தத்திற்கு தகுந்தவாறு உலோகத் பெல்லோஸ் களை நீங்கள் மாற்றியமைக்கலாம் சிறிய அளவிலான வேறுபட்ட அழுத்தத்தை நீங்கள் அளவிடுவதற்கு நிறைய அளவீடுகள் அல்லது டிரான்ஸ்யூட்டர்களை உருவாக்கக்கூடிய பல்வேறு வழிகளைக் காண முயற்சிக்கிறோம் வேறுபட்ட அழுத்தத்தை அளவிடுவதற்காக இங்கே இருக்கும் உலோகத் பெல்லோஸ் களை நாங்கள் மாற்றும்போது அது ஒரு தொழில்துறை பெல்லோஸ் கேஜ் என்றும் அழைக்கப்படுகிறது இரட்டை பெல்லோவின் ஒரு முனை பாயின்டர் உடன் அல்லது ரெக்கார்டர் பேனாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே ஒரு டயாபிராம் உள்ளது இது ஒரு மையப் பகுதியின் இரு புறங்களில் நெளி டயாபிராம் இருக்கும் இது ஒரு வேறுபட்ட விறைப்புத்தன்மை கொண்ட ஸ்பிரிங் உடன் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் பதிலைப் பெற முயற்சி செய்யலாம் இந்த வேறுபட்ட அழுத்தத்தை அளவிடும் இது தொழில்துறை பெல்லோ கேஜ் என்று அழைக்கப்படுகிறது இரட்டை பெல்லோவின் ஒரு முனை சுட்டிக்காட்டி அல்லது பேனாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது அழுத்தம் அளவீட்டுக்கு மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் கேஜ் ஒரு போர்டன் குழாய் ஆகும் நாம் முன்னர் பார்த்த இந்த எடுத்துக்காட்டு இது ஒரு உள்நுழை அழுத்தம் இங்கே ஒரு போர்டன் குழாய் உள்ளது இதன் இறுதி முனை இங்கு இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது இந்த இணைப்பு ஒரு கியருடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த கியர் இதையொட்டி ஒரு சுட்டிக்காட்டி உடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த குழாய் C வடிவ வெற்று உலோகக் குழாயால் ஆனது நீள்வட்ட குறுக்குவெட்டுபரப்பு கொண்டது கொடுக்கப்பட்ட அழுத்தம் காரணமாக குழாய் நேராகி அது தேவையான குறுக்குவெட்டு பகுதி பெற முனைகிறது இதன் மூலம் நீங்கள் அழுத்தம் வேறுபாட்டை அளவிடவும் முயற்சி செய்யலாம் இப்போது வரை நாம் பார்த்தது மனோமீட்டர்கள் மற்றும் அவற்றின் வெவ்வேறு வகைகள் இவை அனைத்தும் தொழில்துறை வகை ஆகும் தொழில்துறை வகைக்கு இரண்டு நீள குழாய்கள் உள்ளன பின்னர் ஒரு பெரிய நீள குழாய் குழாயின் உள்ளே உள்ளது மேலும் தலைகீழ் பெல்லோ மனோமீட்டர் பார்க்கலாம் அதன்பிறகு ஒரு ஒற்றை டயாபிராம் எலாஸ்டிக் டிரான்ஸ்யூசர் உடன் இருப்பதை கண்டோம் பின்னர் நீங்கள் அதை பல டயாபிராம் களுடன் இணைக்கலாம் பின்னர் மின் சென்சார் மூலம் டயாபிராம் ன் ரெஸ்பான்ஸ் அளவிடப்படுகிறது பின்னர் அழுத்தம் காப்ஸ்யூல்களையும் பின்னர் உலோகத் பெல்லோஸ் களையும் பார்த்தோம் பின்னர் வேறுபட்ட அழுத்தத்திற்கு நாங்கள் தொழில்துறை பெல்லோ கேஜ் மற்றும் போர்டன்களையும் குழாய்களை பார்த்தோம் மின் அழுத்த டிரான்ஸ்யூசர் என்பது இங்கு வரவிருக்கும் சமீபத்திய ஒன்றாகும் மின்சார அழுத்த டிரான்ஸ்யூசர் ஆனது இயந்திர வெளியீட்டை மின் சமிக்ஞையாக மாற்றுகின்றன பெல்லோஸ் டயாபிராம்ஸ் மற்றும் போர்டன் குழாய்கள் போன்றவை இதனுடன் இணைக்கப்பட்ட முக்கிய பாகங்கள் ஆகும் அடிப்படையில் நமக்குத் தேவை அளவிட வேண்டிய அழுத்தம் அவர்கள் அதை ஒரு இயந்திர வழிமுறை மூலம் அதாவது இயந்திர மதிப்புகள் மின் மதிப்பாக மாற்றப்படுகின்றன பின்னர் இவை அடுத்த நடவடிக்கைக்கு இது அனுப்பப்படுகிறது இயந்திர இடப்பெயர்ச்சி முதலில் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் ஆக மாற்றப்படுகிறது பின்னர் அது மின் சமிக்ஞையாக மாற்றப்படுகிறது இதனால் மின்னோட்டத்தில் அல்லது மின்னழுத்தத்தில் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் அளவிட முயற்சி செய்யலாம் இதுவே அளவிட வேண்டிய அழுத்தம் இது ஒரு அளவீட்டு மற்றும் இதுதான் சாதனம் அல்லது ஒரு டிரான்ஸ்யூசர் மற்றும் இது அழுத்த வெளியீடு இங்கே நீங்கள் இந்த இயந்திரத்தை மின் எதிர்ப்பின் மாற்றம் அல்லது மின் கொள்ளளவின் மாற்றத்துடன் இணைக்க முடியும் இந்த எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய முடியும் இறுதியாக எங்களுக்குக் கிடைப்பது ஒரு மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டம் இது எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றியமைக்கக்கூடிய வெளியீடாகப் பயன்படுத்தலாம் மின்சார அழுத்த டிரான்ஸ்யூசர் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன 1 ரேசிஸ்டன்ஸ் வகை டிரான்ஸ்யூசர் 2 பொட்டென்டோமெட்ரிக் சாதனங்கள் 3 தூண்டல் வகை டிரான்ஸ்யூசர் 4 கெப்பாசிட்டி வகை மின்மாற்றிகள் 5 பைசோ எலக்ட்ரிக் பிரஷர் டிரான்ஸ்யூட்டர்கள் இவை தற்போது சந்தையில் கிடைக்கும் சில மின்சார அழுத்த மின்மாற்றிகள் ஆகும் எனவே ஒவ்வொன்றாக பார்ப்போம் ரேசிஸ்டன்ஸ் வகை டிரான்ஸ்யூசர் இதில் கம்பியின் நீளத்தின் மாறுபாடு ரெசிஸ்டன்ஸ் இல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை ரேசிஸ்டன்ஸ் வகை அழுத்தம் டிரான்ஸ்யூசர் வேலை செய்யும் அடிப்படைக் கொள்கை ஆகும் எனவே கம்பியின் நீளத்தின் மாறுபாடு என்பது நிலையான சட்டத்திற்கும் நகரும் ஆர்மேச்சருக்கும் இடையில் இணைக்கப்பட்டுள்ள நான்கு திரிபு உணர்திறன் கம்பிகள் ஏற்படும்நீளத்தின் மாறுபாடு ஆகும் எலக்ட்ரிக்கல் இன்சுலேடிங் ஊசிகளைப் பயன்படுத்தி கம்பிகள் சட்டகத்திற்கும் நகரும் ஆர்மெச்சருக்கும் இடையே பொருத்தப்பட்டுள்ளது கம்பிகளில் முதலில் கொடுக்கப்பட்ட இறுக்கத்தின் காரணமாக உருவானதே conventional bridge circuit ன் active legs ஆகும் இதை புரிந்துகொள்ள ஒரு சிறிய திட்ட வரைபடத்தைக் கொண்டு முயற்சிப்போம் இது ஒரு நிலையான சட்டகம் உங்களிடம் ஒரு எலாஸ்டிக் டயாபிராம் உள்ளது இங்கே நாம் அழுத்தத்தை செலுத்த இருக்கிறோம் எனவே இங்கே என்ன நடக்கிறது இந்தப் பகுதியை இதனுடன் இணைத்துள்ளோம் எனவே இந்த நிலையான பகுதிகள் யாவை இவை மின்சாரம் காப்பிடப்பட்டவை சரியா எனவே இதுவும் என்னவென்றால் நகரக்கூடிய ஆர்மேச்சர் என்று அழைக்கப்படுகிறது இது நகரக்கூடியது பின்னர் நீங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள் இங்கு அழுத்தம் செலுத்தப்படுகிறது இது நகரும் இங்கு ஒரு திரிபு உணர்திறன் கம்பி உள்ளது நாம் இங்கே எதைச் செய்தாலும் அது ஒரு திரிபு உணர்திறன் கம்பி மூலம் செய்யப்படுகிறது அழுத்தம் செலுத்தப்படும் போது ஆர்மேச்சர் நகரும் ஆர்மேச்சர் நகரும் போது strains உருவாகும் ஆகவே எப்பொழுது strains உருவாகிறதோ அப்பொழுது மின் சமிக்ஞை வெளியீட்டைப் பெற முயற்சி செய்கிறோம் இது வேலை செய்யும் விதம் என்னவென்றால் நாம் கூறிய ரெசிஸ்டன்ஸ் வகை அழுத்த டிரான்ஸ்யூசர் இன் அடிப்படை கொள்கை ஆன கம்பியின் நீளத்தின் ஏற்படும் மாறுபாடு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்ஸ்டன்ஸில் மாறுதலை ஏற்படுத்துகிறது என்பதே ஆகும் நிலையான சட்டத்திற்கும் நகரும் ஆர்மேச்சருக்கும் இடையில் நான்கு திரிபு அளவுகள் பயன்படுத்தப்படுகின்றன இவை அனைத்தும் திரிபு உணர்திறன் கம்பிகள் அல்லது திரிபு அளவீடுகள் இவை எலக்ட்ரிக்கல் மின்காப்பு ஊசிகளாக இருக்கின்றன கம்பிகள் சட்டகத்திற்கு அமைந்துள்ளன இல்லையெனில் இது தனியாக தொங்கும் மற்றும் சட்டகத்திற்கும் நகரும் ஆர்மேச்சருக்கும் இடையே ஒரு ஆரம்ப இறுக்கம் கொடுக்கப்பட்டு ஒரு அடிப்படை பாலம் வகை சுற்றுகளின் கீழ் active legs ஆக அமைந்துள்ளது எனவே இதன் மூலம் ரேசிஸ்டன்ஸ் ஐ அளவிட முயற்சி செய்யலாம் அழுத்தத்தின் காரணமாக ஆர்மெச்சருக்கு இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்துகிறது மேலும் இரண்டு கம்பிகளை நீட்டுகிறது எனவே இறுதியாக நான் சொல்வது திரிபு அளவீடுகள் இது என்னவென்றால் 4 கம்பிகளை கொண்ட ஒரு வீட்ஸ்டோன் பாலம் கொள்கைக்கு வழிவகுக்கிறது எனவே இரண்டு கம்பிகள் நீண்டு மற்ற இரண்டு கம்பிகளில் இறுக்கத்தை குறைக்கின்றன செலுத்தப்பட்ட அழுத்தம் ஆனது கம்பியின் நீளத்தை மாற்றுகிறது இதன் காரணமாக கம்பியின் ரெசிஸ்டன்ஸ் மாறுபடும் இதன் சுற்றுப்புறத்தில் பாலத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது பின்னர் பாலத்தின் உணர்திறனை அதிகரிக்க நான்கு கம்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வகை டிரான்ஸ்யூசர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஒரு வரைபடம் மூலம் வைக்க விரும்பினால் இது இந்த அழுத்தம் போன்றது ஆகும் நாம் எந்த மனோமீட்டரையும் எடுத்துக் கொள்ளலாம் அதிலிருந்து வெளியேறும் இடப்பெயர்ச்சி இதையொட்டி ஒரு மின்சாரத்துடன் இணைக்கப்படலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் அதை ஒரு பொட்டென்டோமீட்டருடன் வைக்கலாம் பின்னர் நீங்கள் பெரும் வெளியீடு மின்னழுத்தத்தில் இருக்கும் இது ஒரு தொகுதி வரைபடம் ஒருவேளை நீங்கள் பொட்டென்டோமீட்டர் பிரஷர் டிரான்ஸ்யூசருக்கான பொட்டென்ஷியோ அடிப்படையிலான தொகுதி வரைபடம் என்றும் சொல்லலாம் இந்த தொகுதி வரைபடம் இது அனைத்து பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான ஒன்றாகும் அடுத்தது தூண்டல் வகை டிரான்ஸ்யூசர் ஆகும் இது நேரியல் மாறி மின்மாற்றி என்றும் அழைக்கப்படுகிறது இங்கே என்ன நடக்கிறது என்பது முந்தைய ஸ்லைடுகளிலும் நாம் பார்த்தது போல இங்கு இரண்டு விஷயங்கள் உள்ளன இங்கு ஒரு பிரைமரி வைண்டிங் மற்றும் ஒரு செகண்டரி வைண்டிங் உள்ளது இதற்கு இடையே ஒரு கோர் வைக்கப்பட்டுள்ளது இதுதான் கோர் ஆகும் இதை நீங்கள் பிரைமரி வைண்டிங் என்று அழைக்கலாம் இதை நீங்கள் செகண்டரி வைண்டிங் என்று அழைக்கலாம் எனவே இது செகண்டரி வைண்டிங் 1 மற்றும் 2 ஆகும் பின்னர் நம்மிடம் இருப்பது ஒரு வெளியீடு ஆகும் இது இங்கிருந்து இங்கு வந்து பின்னர் பிளஸ் 1 ஆகலாம் இங்கே நாம் பெறுவது ஒரு மாறுபட்ட மின்னழுத்தம் ஆகும் இது ஒரு பொதுவான LVDT எனவே இது உங்களுக்கு இடப்பெயர்ச்சியை மட்டுமே தருகிறது இது ஒரு தூண்டல் வகை டிரான்ஸ்யூசர் நேரியல் மாறி வேறுபாடு மின்மாற்றி என்பது ஒரு தூண்டல் வகை அழுத்தம் கடத்தும் டிரான்ஸ்யூசர் இது பரஸ்பர தூண்டல் கொள்கையில் செயல்படுகிறது இது ஒரு இயந்திர இடப்பெயர்வை மின் சமிக்ஞையாக மாற்றுகிறது LVDT ஒரு பிரைமரி வைண்டிங் மற்றும் இரண்டு செகண்டரி வைண்டிங் சுருள்களைக் கொண்டுள்ளது அவை பொதுவான சட்டகத்தில் பொருத்தப்பட்டுள்ளன இவை பொதுவான சட்டகத்தில் பொருத்தப்பட்டுள்ளன இது ஒரு பொதுவான சட்டமாகும் 3 சுருள்கள் இன்சுலேடிங் பாபின் மீது கவனமாக சுற்ற பட்டுள்ளன பிரைமரி வைண்டிங் ஐ மையமாக வைத்து அதன் இருபுறமும் இரண்டு செகண்டரி வைண்டிங் சமச்சீராக வைக்கப்படுகின்றன நீங்கள் இதிலிருந்து ஒரு வெளியீட்டை ஐ எடுக்க முயற்சித்தால் அது வேறுபட்ட மின்னழுத்தம் ஆக இருக்கும் இன்சுலேடிங் பாபின் சுற்றி வைக்கப்பட்டுள்ள சுருளின் மையத்தில் நான் காண்டாக்ட் இன் மேக்னெட்டிக் கோர் ஆனது நகர்கிறது இந்தப் கோரானது நிக்கல் இரும்பு அலாய் அணிலிங் செய்யப்பட்டு உள்ளது வெளியீட்டைப் பெற இது செகண்டரி வைண்டிங் இடையில் மையமாக நிலைநிறுத்தப்படுகிறது கோர் இந்த நிலையில் இருக்கும்போது செகண்டரி வைண்டிங்களில் தூண்டப்பட்ட மின்னழுத்தம் சமமாகவும் 180 டிகிரி கட்டத்திற்கு வெளியேயும் பூஜ்ஜியத்தை பராமரிக்க முயற்சிக்கிறது எனவே நான் முன்பு கூறியது போல் இது ஒரு பூஜ்ய விலகலைக் கொண்டிருக்கலாம் அல்லது அதற்கு ஒரு விலகல் டிரான்ஸ்யூசர் கொண்டிருக்கலாம் எனவே அது விலகலைக் கொண்டிருக்கலாம் இங்கே அது கிட்டத்தட்ட பூஜ்ய விலகல் பின்பற்றுகிறது அடுத்தது பைசோ வகை டிரான்ஸ்யூசர் பைசோ வகை டிரான்ஸ்யூசர் இதில் இங்கே என்ன நடக்கும் என்றால் நீங்கள் வெளியீடுகளை பைசோ படிகத்திலிருந்து எடுப்பீர்கள் இது வெளியீடு மின் அழுத்தம் இது பைசோ படிகம் இது ஒரு டயாபிராம் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது உங்கள் டயாபிராம் நீங்கள் இதன் உணர்திறனை அதிகரிக்க விரும்பினால் இதை நெளி நெளியாக செய்ய முடியும் நான் அதை நெளி நெளியாக செய்ததால் இதன் விறைப்பு தன்மை கூடுகிறது இது இப்போது நெளிந்துள்ளது அது ஒரு அமைப்பினுள் இருக்க வேண்டும் நாம் செய்வது ஒரு அமைப்பினுள் வைத்து அதை மூடுவோம் இங்கே மற்றும் இது இங்கே சரி இங்கே நாம் அழுத்தத்தைப் செலுத்துவோம் இங்கே அது இயந்திரத்தனமாக இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு பைசோ படிகமாகும் அழுத்தம் செலுத்தப்படும் பொழுது நெளி உதரவிதானம் நகர்கிறது மற்றும் இதன் இயக்கம் ஒரு பைசோ படிகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அந்த பைசோ படிகம் இடப்பெயர்வை மின்னழுத்தமாக மாற்றுகிறது இங்கு பெறப்படும் மின்னழுத்தம் மிகவும் சிறியது அது பெருக்கப்படுகிறது அதற்கு ஒரு தனி சுற்று உள்ளது பைசோ படிக அழுத்த டிரான்ஸ்யூசர் ஒரு active type அழுத்தம் டிரான்ஸ்யூசர் ஆகும் இது ஒரு பைசோ படிகத்தின் மீது அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது அது மின்சாரமாக உருவாகும் என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது படிகப் பொருட்களின் ஒரு தொகுதியில் பைசோ படிகம் ஒரு அடிப்படை உறுப்பை உருவாக்குகிறது இது விருப்பமான அச்சில் செலுத்தப்படும் அழுத்தத்தின் காரணமாக மின்சார ஆற்றலை உருவாக்கும் திறனைக் கொண்டுள்ளது நான் உங்களுக்குச் சொன்னது போல் அழுத்தத்தை செலுத்துவதற்கு டிரான்ஸ்யூசர் ல் ஒரு நெளி உலோக டயாபிராம் கொண்டுள்ளது இந்த பைசோ படிகத்துடன் ஒரு இயந்திர இணைப்பு இணைக்கப்பட்டுள்ளது பைசோ படிகமானது ஒரு திசையில் அதிகபட்ச பைசோ ரெஸ்பான்ஸ் யும் மற்ற திசையில் குறைந்தபட்ச ரெஸ்பான்ஸ் யும் உருவாக்கும் திறன் கொண்டது இவ்வாறு பைசோ படிகமானது செலுத்தப்பட்ட அழுத்தத்தை உணர்ந்து செலுத்தப்பட்ட அழுத்தத்திற்கு விகிதாசாரமாக ஒரு மின்னழுத்தத்தை உருவாக்குகிறது இதை தான் இந்த வரைபடம் விளக்குகிறது அடுத்த வகை டெட் வெயிட் பிரஷர் கேஜ் இறந்த டெட் வெயிட் பிரஷர் கேஜ் அல்லது ஒரு பிஸ்டன் கேஜ் நிலையான அழுத்தத்தை அளவிடுவதற்கான மிகவும் பிரபலமான சாதனமாகும் இது ஆர்க்கிமிடிஸ் கொள்கையின் படி செயல்படுகிறது எனவே செலுத்தப்பட்ட எடையால் இடம்பெயர்ந்த காற்று அல்லது ஒரு திரவம் பிஸ்டன் மீது ஒரு மிதமான சக்தியை செலுத்துகிறது இதன் காரணமாக வாயு அழுத்தம் குறிக்கப்படுகிறது டெட் வெயிட் பிரஷர் கேஜ் ஒரு பிஸ்டனைக் கொண்டுள்ளது அந்த பிஸ்டன் ஒரு மூடப்பட்ட சிலிண்டரில் செருகப்படுகிறது அதாவது ஊசி போடுவதற்கு நாம் பயன்படுத்தும் syringe போன்றது நமக்கு அளக்கப்பட்ட பிஸ்டனின் எடை துல்லியமாக தெரிந்த மதிப்பு ஆகும் நீங்கள் இதைப் பார்த்தால் இது பிரஷர் கேஜ் போன்றது இங்கே ஒரு அறை உள்ளது இங்கே ஒரு டெட் வெயிட் உள்ளது ஒரு பிளக்ஜர் அல்லது இடப்பெயர்ச்சி பம்ப் உள்ளது எனவே இந்த எடை சமநிலை செய்யப்பட்டு அதன் அளவு ஆர்க்கிமிடிஸ் கொள்கையின் படி அளவிடப்படுகிறது பிஸ்டன் மற்றும் சிலிண்டர் இரண்டின் குறுக்கு வெட்டு பகுதி அறியப்படுகிறது டெட் வெயிட் டெஸ்ட் அறையின் அடிப்பகுதி ஒரு வால்வுடன் பொருத்தப்பட்டுள்ளது பிஸ்டன் முதலில் அகற்றப்பட்டு பிளக்ஜர் முன்னோக்கி நகர்ந்து அறை மற்றும் சிலிண்டர் சுத்தமான திரவத்தால் நிரப்பப்படுகின்றது பிஸ்டன் மற்றும் எடையை உயர்த்துவதற்கு போதுமான சக்தியை அடையும் வரை அழுத்தம் படிப்படியாக உயர்த்தப்படுகிறது நீங்கள் அதைப் பார்த்தால் இது பிஸ்டன் மற்றும் எடை எனவே இதை நீங்கள் மெதுவாக செய்ய முயற்சிக்கும்போது அதன் மதிப்பு சரியாக அமையும் எனவே பிஸ்டன் மற்றும் எடையைத் உயர்த்த போதுமான சக்தியை அடையும் வரை அழுத்தம் படிப்படியாகப் உயர்த்தப்படுகிறது பிஸ்டன் சிலிண்டருக்குள் தனியாக மிதக்கும் போது இதன் அமைப்பு அளக்கப்பட வேண்டிய அழுத்தத்திற்கு சமநிலையில் இருக்கும் எனவே டெட் வெயிட் அழுத்தம் பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது எனவே இது பரிசோதனை செய்ய வேண்டிய கேஜ் ஆகும் நீங்கள் இங்கே அளவை படிக்கிறீர்கள் இது ஒரு செக் வால்வு இந்த செக் வால்வு அறை அழுத்தம் பிஸ்டனுக்கு மற்றும் பிளக்ஜர் அல்லது இடப்பெயர்ச்சி பம்ப் க்கு இடையில் சரியான சமநிலை இருக்கும் வரை வால்வு சரிசெய்யப்படுகிறது